வணக்கம் நான் ஐஐடி கான்பூரைச் சேர்ந்த ஜெயந்த சாட்டர்ஜி நாங்கள் மேலாண்மை சேவைகள் மற்றும் சமகால சிக்கல்களைப் பற்றி விவாதிக்கிறோம் நேற்றைய தினம் சேவையின் அழிந்துபோகும் தன்மை மற்றும் சேவையின் பிரிக்க முடியாத தன்மை காரணமாக சேவை வணிக களத்தில் உருவாக்கப்பட்ட சில தனித்துவமான சவால்களைப் பற்றி நாங்கள் விவாதித்தோம் முந்தைய அமர்வுகளில் இரண்டு சொற்களும் நன்கு விளக்கப்பட்டுள்ளன எனவே இது அதே தனித்துவமான சவாலின் இரண்டாம் பாகமாகும் மேலும் நாம் வாழ்க்கையின் உண்மையுடன் தொடங்குகிறோம் சேவை வழங்குநருக்கும் சேவை நுகர்வோருக்கும் இடையில் காத்திருப்பு வரிசைகள் வரிசைகள் நியமனங்கள் இட ஒதுக்கீடுகளை உருவாக்குவதன் மூலம் சேவையில் நாம் எவ்வாறு திறனை நிர்வகிக்கலாம் மற்றும் தேவையை நிர்வகிக்கலாம் என்பது பற்றி நாங்கள் விவாதித்துக்கொண்டிருந்தோம் பயன்படுத்தப்படும் இந்த நுட்பங்களில் காத்திருப்பு வரிசையை யாரும் விரும்புவதில்லை மற்றும் சுவாரஸ்யமாக சமீபத்திய உங்களுக்கு மிகவும் பிடித்த எலக்ட்ரானிக் கேஜெட்டை வாங்குவதற்கு நீங்கள் காத்திருக்க விரும்பலாம் அது புதிய வகை வாட்ச் அல்லது புதிய வகை மொபைல் போன் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் மின்சாரக் கட்டணத்தைச் செலுத்துவதற்கு அல்லது திரைப்பட அரங்கிற்குச் செல்வதற்கு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் எனவே அது ஆராய்ச்சி செய்யப்பட்டு சேவை சூழலில் மக்கள் காத்திருப்பதை வெறுக்கிறார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது இப்போது காத்திருப்பு கோடுகளின் சில படங்கள் இங்கே உள்ளன இப்போது மேல் வலதுபுறத்தில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இருப்பதையும் மேல் இடதுபுறத்தில் வரிசையில் மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் இருப்பதையும் பார்க்கலாம் இவை சில முக்கியமான நுட்பங்கள் வரிசை மேலாண்மை பின்னர் கீழ் வலதுபுறத்தில் வரிசைகள் காட்டப்படுகின்றன மற்றும் கீழ் இடதுபுறத்தில் வரிசை நிர்வாகத்தின் மிகவும் தனித்துவமான வழி காட்டப்பட்டுள்ளது உண்மையில் இது புகழ்பெற்ற வரிசை வளாகத்தின் படம் இது உண்மையில் திருப்பதியில் உள்ள வரிசை வளாகம் என்று அழைக்கப்படுகிறது புகழ்பெற்ற தென்னிந்திய திருப்பதி கோவிலில் மில்லியன் கணக்கான யாத்ரீகர்கள் குறிப்பிட்ட நாட்களில் மற்றும் ஆண்டு முழுவதும் கூடுகிறார்கள் மக்கள் பெரும் ஓட்டம் மேலும் இது ஒரு குறிப்பிட்ட வகையின் ஒரு சுவாரஸ்யமான சேவைத் தொழிலாகும் அங்கு நல்ல வரிசை கோட்பாடு கருத்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன யாத்திரை திருப்தி குடிமகன் திருப்தி ஆகியவற்றின் உயர் மட்டத்தில் சேவையை நிர்வகிக்க நல்ல தொழில்துறை பொறியியல் நடைமுறைகள் போடப்பட்டுள்ளன இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் இதைத்தான் நாங்கள் படிக்கப் போகிறோம் அது இப்போது உங்கள் முன்னால் உள்ளது எனவே நீங்கள் இங்கே பார்க்க முடியும் என வரிசை அல்லது காத்திருக்கும் வரி கிடைக்கக்கூடிய சேவையகங்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து வெவ்வேறு வழிகளில் கட்டமைக்கப்படலாம் மேலும் எளிமையான மேலாண்மை நுட்பங்கள் மிகச் சிறந்த சேவை நிலையை உருவாக்க முடியும் என்பதை இந்த வரைபடங்களிலிருந்து நீங்கள் எளிதாகக் காணலாம் முதலாவது நிச்சயமாக நீங்கள் சேவையகங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிந்தால் எனவே நீங்கள் மூன்றாவது வரியில் பார்க்க முடியும் பல சேவையகங்களுக்கு இணையான கோடுகள் வரிசையின் நீளத்தை கணிசமாகக் குறைக்கலாம் இந்தப் பாடத்திட்டத்தின் இறுதிக் கட்டத்திற்கு வரும்போது அதே வரிசை மேலாண்மை அமைப்பைப் பற்றிப் பின்னர் விவாதிப்போம் அங்கு ஒன்று அல்லது இரண்டு சேவையகங்களைச் சேர்ப்பதன் மூலம் அடையக்கூடிய வரிசை நீளத்தில் குறிப்பிடத்தக்க குறைப்பைக் கணித ரீதியாகக் காட்டலாம் ஆனால் படமாகவோ அல்லது உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்தோ அதிக எண்ணிக்கையிலான சர்வர்கள் வரிசை நீளமாக இருக்கும் உண்மையில் இங்கே உருவாக்குவதன் மூலம் வரிசையை நிர்வகிக்கவும் எடுத்துக்காட்டாக ஒரு எண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள் வங்கிகள் அல்லது பல இடங்களில் உங்களுக்குத் தெரிந்திருக்கும் அங்கு நிலையான எண்ணிக்கையிலான சேவையகங்கள் உள்ளன மற்றும் சேவையகத்தின் முன் ஒரு நபர் மட்டுமே இருக்கிறார் ஏனென்றால் வரிசை நிச்சயமாக வேறு இடங்களில் பஃபர் செய்யப்பட்டுள்ளது இங்கு ஒரு நபர் காத்திருப்பு வரிசையில் இருப்பதால் பூட்டப்படவில்லை என்பது நன்மை ஏனென்றால் அந்த நபருக்கு ஒரு எண் உள்ளது மற்றும் இந்த இயக்கத்தில் வழங்கப்பட்ட எண்ணை அறிந்திருப்பதால் அவரின் முறை அரை மணி நேரம் கழித்து வரும் என்று மதிப்பிட முடியும் மற்றும் வேறு ஏதாவது செய்ய நேரத்தைப் பயன்படுத்தலாம் எனவே வங்கி ஒரு வணிக வளாகத்தில் அமைந்திருந்தால் அந்த நபர் சில ஷாப்பிங் நடவடிக்கைகளுக்குச் சென்று தனது முறைக்குத் திரும்பி வரலாம் மீண்டும் இந்த வரியை உருவாக்க முடியும் நாம் விமான சோதனை செய்யும் போது அது இருக்க முடியும் உள்ளீட்டு வரி ஒன்றுதான் ஆனால் பல சேவையகங்கள் உள்ளன இது அதன் சொந்த சவால்களைக் கொண்டுள்ளது மற்றும் இது சொந்த நன்மைகள் மற்றும் வரிசையைப் பற்றி விவாதிக்கும்போது சிறிது நேரம் கழித்து விவாதிப்போம் இந்த நேரத்தில் நாங்கள் காத்திருப்பு வரிசையில் சில நுகர்வோர் நடத்தை அம்சங்களையும் அதை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் ஏனெனில் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த வாரத்தில் பார்க்கிறோம் சேவைகளின் தனித்துவமான பண்புகள் மற்றும் சேவையின் நுகர்வோர் ஈடுபாடு செயல்முறைகள் மற்றும் அவற்றின் உணர்வுகள் மற்றும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் மற்றும் சிறந்த வாடிக்கையாளர் திருப்தி நிலை சிறந்த சேவை வழங்கல் நிலை ஆகியவற்றை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் இப்போது வெளிப்படையாக சேவை வரிகள் இது எங்கள் அறிகுறிகள் காத்திருப்பு கோடுகள் அல்லது திறன் இடையே பொருந்தாததால் எழும் அறிகுறிகள் இது ஒப்பீட்டளவில் நிலையானது மற்றும் சேவை தேவையின் மாறுபாடு கடந்த விரிவுரையில் திறனில் சில நெகிழ்வுத்தன்மையை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் அதற்கு வரம்பு உள்ளது சில உள்ளன சிலவற்றை நீட்டிக்க முடியும் அதனால்தான் நாம் ஒரே நேரத்தில் மாறி திறன் மற்றும் தேவை மேலாண்மையை அடிக்கடி நிர்வகிக்க வேண்டும் வரிசை அல்லது காத்திருப்பு வரிசையில் உள்ள வாடிக்கையாளர் உளவியல் காத்திருப்பு வரிசையில் நுகர்வோர் நடத்தை போன்றவற்றிற்குச் செல்வதற்கு முன் வரிசைகள் உடல் ரீதியாக இருக்கலாம் ஆனால் வரிசைகள் புவியியல் ரீதியாகவும் இருக்கக்கூடும் மேலும் அது உள்ளது அல்லது அது சரியான நேரத்தில் சிதறடிக்கப்படலாம் என்பதைக் கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றும் விண்வெளி மற்றும் அதன் மூலம் உண்மையில் மிக உயர்ந்த அளவிலான திருப்தியை அடைய முடியும் நான் இப்போது உங்களுக்கு TTDயின் பிரபலமான வரிசை வளாகத்தைக் காட்டுகிறேன் மேலும் அது என்ன நுகர்வோர் உளவியல் அம்சத்தை கவனித்துக்கொள்கிறது என்பதற்கு வருகிறேன் ஆனால் வரிசையில் கூட வரிசையில் கோவில் வளாகத்திற்குள் நுழைவதற்கு முன் கோவில் நிர்வாகம் மற்றொரு பொறியியலாளர்களின் காரியத்தை செய்துள்ளது பக்தர்கள் திருப்பதி நிலையத்திற்கு வந்தவுடன் மீண்டும் திருமால் கோவில் வளாகத்திற்கு செல்வதற்கு முன்பே கூறினர் அச்சிடப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பட்டி குறியீடு மற்றும் ஒரு மதிப்பீடு அவர்கள் வரிசை சிக்கலான வாசலில் எப்போது வர வேண்டும் மற்றும் தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் என்று அவர்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் நாள் x இல் வரலாம் x கூட்டல் 1 இல் நீங்கள் அறிவீர்கள் அதாவது நீங்கள் புதன் கிழமையில் இருக்கிறீர்கள் வியாழன் காலை 8 மணி என்று நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அங்கு இருக்க வேண்டும் எனவே உங்களுக்கு வியாழன் முழுவதும் இலவசம் மற்றும் வரிசைக்கு முன் உங்களுக்கு நேரம் இலவசம் நீங்கள் தேவையில்லாமல் காத்திருக்கவில்லை மற்ற விஷயங்களை நீங்கள் சிறப்பாகச் செய்யலாம் எனவே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தைச் சுற்றி மற்ற சுற்றுலாத் தலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன எனவே வரிசை பல்வேறு வசதிகளுக்கு திருப்பி விடப்பட்டு மீண்டும் இந்த நிர்வாகத்தின் மூலம் காத்திருப்பு வரிசை மதிப்பீட்டின் மூலம் மீண்டும் கொண்டு வரப்பட்டு அது எவ்வளவு நேரம் ஆகும் என்று மதிப்பிடப்பட்டு பக்தர்கள் வருகை மற்றும் யாத்ரீகர்கள் புறப்பாடு ஆகியவை பொருந்துகின்றன எனவே யாத்ரீகர்கள் ஸ்டேஷனுக்கு வந்தவுடன் அவர்கள் கோவிலுக்குச் செல்லும்போது உள் கருவறைக்குள் செல்ல எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை அவர்கள் அறிவார்கள் மேலும் அதிக அளவு திருப்தி உருவாக்கப்பட்டது ஏனென்றால் நான் ஆக்கிரமிக்கப்பட்ட நேரம் சலிப்பை ஏற்படுத்துகிறது மற்றும் அது நீண்டதாக உணர்கிறது எனவே ஆக்கிரமிக்கப்பட்ட நேரம் குறைவாக இருப்பதாகத் தோன்றுகிறது அதனால்தான் விமான நிலையங்களின் போர்டிங் கேட்களில் வழக்கமான நிகழ்ச்சிகளைக் காண்பிக்கும் தொலைக்காட்சிகள் உள்ளன அங்கு பொதுவாக மக்கள் அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டும் சில நேரம் விமானங்கள் தாமதமாகலாம் ஆனால் டிவி நிகழ்ச்சிகள் மக்களை ஈடுபாட்டுடன் வைத்திருக்கின்றன இதனால் ஆக்கிரமிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் உணர்கிறார்கள் வெளிப்படையாக நீங்கள் ஒரு குழுவில் இருந்தால் உங்களுடைய சொந்த விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன எனவே தனி காத்திருப்பை விட இது மிகவும் சிறந்தது நீங்கள் ஒரு கண்ணாடியை வைத்தாலும் மக்கள் லிஃப்ட் உள்ளே செல்ல வரிசையில் காத்திருந்தாலும் மக்கள் கண்ணாடியைப் பார்த்து உணர்கிறார்கள் அவர்களின் ஆடைகளை சரிசெய்வது போன்றவை உங்களுக்குத் தெரியும் அது அவர்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது வரிசை சிறப்பாக நிர்வகிக்கப்படுகிறது வெளிப்படையாக அசௌகரியமான காத்திருப்புகளை விட வசதியான காத்திருப்பு சிறந்தது மற்றும் உங்களால் உண்மையில் முடியும் இந்த செயல்முறை காத்திருப்பு வெளிப்புற செயல்முறை காத்திருப்பதை விட சிறந்தது எனவே மக்கள் திருப்பதி கோவிலுக்கு செல்வதற்கு முன்பே அவர்கள் வரிசை வளாகத்தில் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் செயல்பாட்டில் இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள் நீங்கள் பார்க்கிறபடி இந்த படத்தில் வெவ்வேறு ஹோல்டிங் அறைகள் உள்ளன எனவே மக்கள் செயல்பாட்டில் உள்ளனர் அவர்கள் இந்த வரிசை வளாகத்தை சுற்றி வருகிறார்கள் உள் கருவறையை நெருங்குவதாக அவர்கள் உணர்கிறார்கள் மற்றும் இந்த ஹோல்டிங் அறைகளில் வெவ்வேறு நடவடிக்கைகள் நடப்பதாக உணர்கிறார்கள் மற்றும் மக்கள் உண்மையில் ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு செல்கிறார்கள் ஒரு உணர்வு இருக்கிறது இயக்கம் வரிசை நகர்கிறது பல்வேறு நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் இதேபோல் விளக்கப்படாத காத்திருப்புகளை விட விளக்கப்பட்ட காத்திருப்பு சிறந்தது விமானம் தாமதமாகிறது என்று மக்கள் கவலைப்பட்டால் மக்கள் தங்கள் கவலையை வெளிப்படுத்தும் முன்பே பைலட் ஏதாவது அறிவிப்பு அல்லது பைலட் செய்தால் மக்கள் புறப்படக்கூடிய மாற்று விமானங்கள் அல்லது ஒரு விமானத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் விமான ஏற்பாடுகள் பற்றி பேசுகிறார் மற்ற விமானத்திற்கு இந்த தகவலின் ஓட்டம் பதட்டத்தை குறைக்கிறது அல்லது விமானங்களுக்கு இடையில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நபர்கள் காலப்போக்கில் லே ஆஃப் டைம் என்று அழைக்கப்படுபவர்கள் ஸ்பா அல்லது ஹேர்கட் சலூன் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட செயல்பாடுகள் மூலம் நீங்கள் ஆக்கிரமிக்கலாம் எனவே இவை பல்வேறு ஆராய்ச்சிகள் மூலம் முக்கியமான புரிதல் இந்த ஆதாரங்களில் சில இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் காத்திருப்பு வரியை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் இதேபோல் முன்பதிவுகள் உள்ளன முன்பதிவு மீண்டும் மிகவும் அவசியம் வாடிக்கையாளர்களுக்கு ஓரளவு சவாலானது ஆனால் குறைந்த பட்சம் இது வாடிக்கையாளர்களை ஆக்கிரமிப்பில்லாமல் காத்திருப்பதில் இருந்து பாதுகாக்கிறது மேலும் இது தேவையை நிர்வகிப்பதற்கும் எங்களுக்கு உதவுகிறது மற்றும் சில வழிகளில் முன்பதிவு முறையானது உச்ச தேவையை மெலிந்த தேவை காலத்திற்கு நகர்த்த அனுமதிக்கிறது மேலும் நாம் உண்மையில் இட ஒதுக்கீடு அமைப்பில் ஊக்கத்தொகைகளை வழங்க முடியும் இதனால் உச்ச காலம் மற்றும் ஒல்லியான காலத்திற்கு இடையே இந்த சரிசெய்தல் சிறப்பாக செய்ய முடியும் முன்பதிவு அமைப்பில் பணியாளர் செயல்திறன் பயனர் நண்பர் உள்ளுணர்வு மரியாதை இடஒதுக்கீடு முறையை வெற்றிகரமாக செய்ய மிகவும் முக்கியம் சில சமயங்களில் வங்கிகளில் உள்ள எடுத்துக்காட்டாக வரிசை மேலாண்மை அமைப்பு முன்பதிவு முறை போன்ற சுய சேவைகளை நாங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் இயந்திரத்திலிருந்து டோக்கனை எடுத்து திரையைப் பார்த்து எந்த எண் இப்போது வழங்கப்படுகிறது உங்களுக்குத் தெரியும் மதிப்பிடப்பட்ட இடைவெளிக்கு இடையேயான இடைவெளி சில நேரங்களில் திரைகள் திரையில் ஒரு வங்கி டெல்லருக்கு தற்போதைய சராசரி சேவை நேரம் 9 நிமிடங்கள் ஆகும் எனவே உங்கள் எண் 32 ஆக இருந்தால் பலகையில் எண் 11 வழங்கப்படுவதைப் பார்த்தால் உங்களுக்குத் தெரியும் அதாவது 21 பேர் காத்திருக்கும் இடைவெளி மற்றும் சராசரியாக 9 நிமிடங்கள் எனவே உங்களைப் பற்றி உங்களுக்குத் தெரியும் வெளியில் ஏதாவது ஒரு மணிநேரத்திற்கு எளிதாகச் செய்துவிடலாம் மேலும் உங்கள் நேரத்தை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் எனவே நல்ல தொழில்நுட்ப ஆதரவுகள் சுய சேவை தொழில்நுட்பங்களை உருவாக்குதல் மற்றும் இதுபோன்ற சில உளவியல்களைப் பற்றிய நல்ல புரிதலை மக்களுக்குப் பயிற்றுவிப்பதன் மூலம் நீங்கள் காத்திருக்கும் நேரத்தையும் முன்பதிவு முறையையும் சிறப்பாக நிர்வகிக்க முடியும் இது இன்னும் கொஞ்சம் விவரங்கள் ஸ்லைடு மற்றும் இந்த ஒவ்வொரு பிரிவையும் நாம் உண்மையில் பார்ப்போம் இந்த பல்வேறு பிரச்சினைகளை நாம் பின்னர் விரிவாகக் கையாள்வோம் ஆனால் இங்குள்ள முக்கிய அம்சம் என்னவென்றால் காலப்போக்கில் தேவை முறையை அறிந்து தரவு சேகரிப்பு முடியும் நீண்ட காலத்திற்கு நல்ல கணித மாதிரிகளை உருவாக்குகிறது அந்த தேவை முறைகளை நீட்டிக்க முடியும் மக்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட பல்வேறு தீவிரங்களின் முடிவை அறிந்து கோரிக்கையை உச்சத்திலிருந்து தொட்டிக்கு மாற்றுவதில் அது எவ்வாறு வெற்றிகரமாக இருந்தது என்பதை அறிதல் பல்வேறு தொழில்நுட்ப போக்குகளைப் பார்த்து சேவையை எவ்வாறு மாற்ற முடியும் என்பதைப் பார்க்க எடுத்துக்காட்டாக தொலைக்காட்சி பரிமாற்றம் மற்றும் இணையத் தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தி பார்வையாளர்களின் அடிப்படையில் விளையாட்டு நிகழ்வுகள் எவ்வாறு பெருமளவில் செலவழிக்கப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் விவாதித்தோம் எனவே இந்த விஷயங்களை இன்னும் விரிவாக பார்க்க வேண்டும் ஆனால் இந்த குறிப்பிட்ட அமர்வை முடிவுக்குக் கொண்டுவருவது என்னவென்றால் எந்த இயக்கத்திலும் ஒரு நிலையான திறன் சேவை அதிக தேவையை எதிர்கொள்ளக்கூடும் தேவை மற்றும் திறன் இரண்டையும் நாம் சமநிலைப்படுத்த வேண்டிய பல்வேறு வகையான கோரிக்கை மாறுபாடுகள் இருக்கும் திறனை நீட்டித்தல் அல்லது மூழ்கும் திறன் நிலைகளை நிர்வகிக்கலாம் தேவைக்கு ஏற்ப திறனை சரிசெய்யும் திறன் பொறியியல் மூலம் நெகிழ்வான திறனை உருவாக்குகிறது மற்றும் ஊக்கத்தொகை மற்றும் பலவற்றை வழங்குவதன் மூலம் சந்தைப்படுத்தல் உத்திகள் மூலம் பகுப்பாய்வு மூலம் தேவையை நிர்வகிக்க முடியும் காத்திருப்பு வரி மற்றும் முன்பதிவு முறை உலகளாவியது ஆனால் ஏற்கனவே உள்ள சிக்கல்கள் மற்றும் நல்ல ஆராய்ச்சி தீர்வைப் புரிந்துகொண்டவுடன் காத்திருப்பு கோடுகளின் உளவியலை நாம் சிறப்பாக நிர்வகிக்க முடியும்